இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறேன் இந்த விரிவுரையில் ப்ராஜெக்ட் திட்டமிடல் பற்றி விவாதிக்கத் தொடங்குவோம் ப்ராஜெக்ட் திட்டமிடல் மென்பொருள் திட்டங்களுக்கு மட்டுமல்ல எல்லா வகையான திட்டங்களுக்கும் பயன்படும் மற்றும் இயற்கையாகவே இது மிகவும் பழைய நுட்பமாகும் ஆனால் பின்னர் சமீபத்தில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த ப்ராஜெக்ட் திட்டமிடல் நுட்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முந்தையவை கடந்த ஒரு நூற்றாண்டில் பல நுட்பங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன மேலும் பல விளக்கப்படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதைக் காணலாம் ஆனால் ஒரு சமீபத்திய நிகழ்வு என்னவென்றால் திட்டமிடல் செயல்பாட்டில் கணினிகளைப் பயன்படுத்துவது ஆகும் விளக்கப்படங்கள் தானாகவே புதுப்பிக்கப்படுகின்றன வெவ்வேறு அளவுருக்கள் கணக்கிடப்படுகின்றன இந்த முறை கையால் செய்யப்பட்ட முறையாகவும் மிகுந்த சிரத்தையுடன் கணக்கிடப்பட்டவை இப்பொழுது ஒரு சுவிட்சின் அழுத்தத்தில் செய்யப்படுகின்றன ஆனால் திட்டமிடலின் பிரதான யோசனைகள் மிக முக்கியமானவை ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு கருவியைக் கொண்டிருந்தாலும் ஒரு ப்ராஜெக்டை திறம்பட திட்டமிட முடியும் என்பதற்காக திட்ட அட்டவணையின் அபாயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் திட்ட அட்டவணையில் முக்கிய கருத்துகளைப் பார்ப்போம் ப்ராஜெக்ட் திட்டமிடலைப் பார்ப்பதற்கு முன் ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் நடவடிக்கைகளை ஆராய்வோம் ப்ராஜெக்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ப்ராஜெக்ட் நோக்கங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை நாம் அடையாளம் காண வேண்டும் இரண்டு முக்கிய விஷயங்கள் என்னவென்றால் ப்ராஜெக்டிற்கு என்ன செய்ய வேண்டும் மேலும் அதற்கு எந்த உள்கட்டமைப்பைப் பயன்படுத்த வேண்டும் குழு என்னவாக இருக்கும் குழு அமைப்பு வன்பொருள் மற்றும் பல இருக்கும் மேலும் அது முடிந்ததும் ப்ராஜெக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐ நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அவைகள் யாவன எனில் இதில் உள்ள அபாயங்கள் என்ன தேவையான வளங்கள் என்ன இந்த காரணிகளின் அடிப்படையில் பின்பற்றப்படும் இதன் வாழ்க்கை சுழற்சி மாதிரி என்னவாக இருக்கும் என்பன ஆகும் மேலும் அது முடிந்ததும் மதிப்பீடு மற்றும் திட்டமிடலுக்கு வருகிறோம் அதற்காக நாம் முதலில் அனைத்து நடவடிக்கைகளையும் அடையாளம் காண வேண்டும் நாம் தயாரிப்புகள் என்று குறிப்பிடும் வெவ்வேறு விநியோகங்கள் வாடிக்கையாளருக்கு வெவ்வேறு விநியோகங்கள் மற்றும் அந்த விநியோகங்களை உற்பத்தி செய்ய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன மேலும் ஒவ்வொரு செயல்பாட்டின் அடிப்படையிலும் ஒரு சிறந்த நிலை இடர் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் நாம் இடர் பகுப்பாய்வு செய்தவுடன் நடவடிக்கைகள் மாறக்கூடும் அவர்களின் எஃபர்ட் கால அளவு போன்றவை மாறக்கூடும் இந்த செயல்முறையை முடித்தவுடன் நாம் வளங்களை ஒதுக்குகிறோம் நாம் ப்ராஜெக்டை மதிப்பாய்வு செய்து விளம்பரப்படுத்துகிறோம் மேலும் இது திட்டமிடல் செயல்முறையை உருவாக்கி பின்னர் செயல்படுத்துகிறது மேலும் செயல்பாட்டில் செயல்பாடுகள் மாறுகின்றன மிகச் சிறந்த அளவிலான செயல்பாடுகளை நாம் கவனிக்கிறோம் எனவே நாம் குறைந்த அளவிலான திட்டமிடல் செய்கிறோம் பின்னர் பல புதிய துணை நடவடிக்கைகள் மற்றும் பலவற்றைக் கொண்டிருப்பதைக் காண்கிறோம் பின்னர் ஒரு விரிவான கீழ் மட்டத் திட்டத்தை நாம் செய்கிறோம் எனவே மீண்டும் அதே வழிகளை பயன்படுத்துகிறோம் செயல்பாடுகளை எவ்வாறு அடையாளம் காண்போம் என்பதைப் பார்ப்போம் பின்னர் முன்னுரிமையையும் அட்டவணையையும் அடையாளம் காண்போம் எனவே இது ப்ராஜெக்ட் திட்டமிடல் என்ற பெயரால் சொல்லப்படுகிறது ப்ராஜெக்ட் திட்டமிடல் செயல்பாட்டில் நாம் குறிக்கோள்களை அல்லது நோக்கத்தை வரையறுத்திருக்க வேண்டும் மேலும் ப்ராஜெக்ட் நோக்கத்தை உருவாக்கியவுடன் இங்கே முதல் படி என்பது சிறந்த நிலை நடவடிக்கைகளை அடையாளம் காண்பது நம்முடைய குறிக்கோளிலிருந்து ஒரு விரிவான செயல்பாடுகள் அல்லது சிறந்த நிலை செயல்பாடுகளைப் பெற்று அவைகளை வொர்க் பிரேக் டவுண் கட்டமைப்பின் வடிவத்தில் நாம் பிரதிநிதித்துவப்படுத்துவது ஆகும் நடவடிக்கைகளுக்கு இடையிலான முன்னுரிமை உறவுகளை நாம் அடையாளம் கண்டவுடன் செயல்பாடுகள் முடிவடையும் பின்னர் மற்ற செயல்பாடுகளை எடுத்துக் கொள்ளலாம் மேலும் நாம் செயல்பாடுகளை அடையாளம் கண்டவுடன் ஒவ்வொரு செயலுக்கும் கால அளவை மதிப்பிடுவதற்காக முன்னுரிமை தேவைப்படுகிறது பின்னர் இந்த ஒவ்வொரு செயலுக்கும் தேவையான வளங்களை நாம் தீர்மானிக்க வேண்டும் பின்னர் இந்த விரிவுரையின் மையமாக இருக்கும் ஒரு PERT வரைபடத்தை வரைய வேண்டும் மேலும் நாம் PERT வரைபடத்தை வரைந்தவுடன் earliest இயர்லியஸ்ட் லேட்டஸ்ட் தொடக்க நேரங்கள் earliest இயர்லியஸ்ட் லேட்டஸ்ட் நிறைவு நேரங்கள் ஸ்லாக் டைம் க்ரிட்டிக்கல் பாத் மற்றும் பலவற்றை நாம் கணக்கிட முடியும் மேலும் இவை முடிந்ததும் செயல்படுத்தல் கட்டத்தில் நுழைய ப்ராஜெக்ட் தயாராக இருக்கும் முன்பு குறிப்பிட்டுள்ளபடி ப்ராஜெக்ட் செயல்படுத்தல் கட்டத்தில் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டில் ஆர்வமாக இருக்க வேண்டும் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டில் ஒரு டெவலப்பர் கிடைக்கவில்லை எனக் கூறினால் அட்டவணையில் என்ன பாதிப்புகள் இருக்கும் ஒரு புதிய டெவலப்பர் இணைந்தால் அட்டவணை எவ்வாறு மாறும் மற்றும் பல நம்மிடம் GANTT விளக்கப்படம் இருந்தால் அதைச் செய்வது எளிதாகிறது ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆரம்பத்தில் ஒரு PERT விளக்கப்படத்தை உருவாக்குகிறார் அங்கு ஒட்டுமொத்த அட்டவணை வரையப்பட்டுள்ளது மற்றும் ப்ராஜெக்டின் ஆரம்ப அம்சங்கள் மற்றும் பணிகளின் ஆரம்ப நேரம் மற்றும் நிறைவு நேரம் ஸ்லாக் டைம் க்ரிட்டிக்கல் பாதைகள் போன்றவை அடையாளம் காணப்படுகின்றன நாம் இந்த விரிவுரையில் தொடரும்போது குறிப்பிட்ட சொற்கள் எதைக் குறிக்கின்றன என்பதைப் பார்ப்போம் இந்த ஒட்டுமொத்த திட்டமிடல் செயல்முறையைச் செய்தவுடன் ப்ராஜெக்ட் செயல்படுத்தும் கட்டத்தில் நுழைகிறது செயல்படுத்தல் கட்டத்தில் நாம் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு செய்ய வேண்டும் ஒரு டெவலப்பர் கிடைக்கவில்லை அல்லது கூடுதல் டெவலப்பர்கள் கிடைத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடையாளம் காண வேண்டும் மேலும் இது ஒரு காண்ட் விளக்கப்படத்தின் உதவியுடன் செய்ய எளிதானது எனவே நாம் காண்ட் விளக்கப்படத்தைப் பார்ப்போம் காண்ட் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி தேவைப்பட்டால் டெவலப்பர்கள் அல்லது வன்பொருளை மாற்றலாம் பணி தாமதமாகிவிட்டால் அதை நிறைவுசெய்ய அதிக டெவலப்பர்களை ஒரு பணிக்கு வைக்கலாம் மேலும் காண்ட் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி அட்டவணையில் அதன் தாக்கம் என்ன என்பதை நாம் அடையாளம் காணலாம் மேலும் நாம் இதைச் செய்யும்போது முழு ப்ராஜெக்ட் காலத்திற்கான மதிப்பீட்டைத் திருத்தம் செய்வதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் ப்ராஜெக்ட் திட்டமிடலுக்கான அடிப்படை ஒரு செயல்பாடு ஆகும் ஏனெனில் நாம் ஒரு செயல்பாடு மற்றும் அதன் துணை செயல்பாடுகளை திட்டமிடுகிறோம் ஒரு செயல்பாடு என்ன என்பது குறித்து தெளிவாக இருப்போம் செயல்பாடு என்பது ஒரு குழு சில வேலைகளை செய்து முடிக்கிறது அல்லது செய்கிறது இயற்கையாகவே ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒரு கால அளவு இருக்கும் ஒரு சில காலப்பகுதியில் ஒரு குழு உறுப்பினர் ஏதாவது செய்வார் இது கால அளவு மட்டுமல்லாமல் ஒரு தொடக்க மற்றும் இறுதி புள்ளியால் வரையறுக்கப்படும் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி குறிப்பிட்ட நேரத்தில் முடிவடையும் மற்றும் இதில் ஒரு கால அளவு இருக்கும் நிச்சயமாக தொடக்க மற்றும் இறுதி நேர வேறுபாடு கால அளவை விட பெரியதாக இருக்க வேண்டும் ஒரு செயலைச் செய்ய நமக்கு வளம் தேவைபடும் பொதுவாக வளம் என்பது ஒரு டெவலப்பர் டெவலப்பரை ஒரு வளமாக நாம் குறிப்பிடுகிறோம் ஒரு செயல்பாட்டிற்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட டெவலப்பர்கள் நியமிக்கப்படலாம் ஆனால் வரைபடத்தில் குறிப்பிடப்படும் அணு நிலை செயல்பாட்டிற்கு நாம் பொதுவாக வளங்களை நிலையானதாக வைத்திருக்கலாம் இல்லையெனில் அது மிகவும் சிக்கலானதாகிவிடும் நம்மிடம் மிகக் குறைந்த அளவிலான செயல்பாடு இருந்தால் சில டெவலப்பர்கள் சிறிது நேரம் வேலைசெய்து பின்னர் சில டெவலப்பர்கள் வெளியேறுவார்கள் அதிகமான டெவலப்பர்கள் இணைகிறார்கள் மற்றும் பல நடக்கலாம் இதை ஒரு வரைபடத்தில் பிரதிநிதித்துவம் செய்வது மிகவும் கடினம் எனவே ஒரு செயல்பாட்டு காலத்திற்கு வளங்கள் நிலையானது ஆக இருக்க வேண்டும் என்று நாம் கருதலாம் ஒரு செயல்பாடு பிற செயல்பாடுகளைப் பொறுத்தது இவை செயல்பாட்டின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகும் ஒரு செயல்பாடு ஒரு குழு உறுப்பினர் அல்லது ஒரு சில உறுப்பினர்கள் சில முக்கியமான வேலைகளைச் செய்வதைப் பயன்படுத்துகிறது இவை நேரத்துடன் தொடர்புடையவை மற்றும் தொடக்க மற்றும் இறுதி புள்ளியுடன் அடையாளம் காணப்படுகின்றன சில வளங்கள் ஒரு செயல்பாட்டுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அவை இந்தச் செயல்பாட்டைச் செய்யும் ஒரு செயல்பாடு மற்ற செயல்பாடுகளைப் பொறுத்து இருக்கலாம் இதை நாம் முன்னுரிமை உறவு என்று அழைக்கிறோம் செயல்பாடு A செயல்பாடு B ஐ முடித்த பின்னரே தொடங்க முடியும் என்றால் B ஆனது A ஐ தொடர்கிறது அல்லது B மற்றும் A க்கு இடையில் ஒரு முன்னுரிமை உறவு இருப்பதாக நாம் கூறுகிறோம் குறிக்கோள்கள் அடையாளம் காணப்பட்டவுடன் குறிக்கோள்களிலிருந்து செயல்பாடுகளை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது ப்ராஜெக்ட் மேனேஜர் செய்யும் மிக அடிப்படையான காரியங்களில் ஒன்று ஆகும் இதற்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் இரண்டு முக்கிய அணுகுமுறைகளை பயன்படுத்துகிறார் ஒன்று வேலை அடிப்படையாக அறியப்படுகிறது வேலை அடிப்படையிலான அணுகுமுறையில் ப்ராஜெக்ட் மேனேஜர் குறிக்கோள்களை பூர்த்தி செய்யும்படி முக்கிய பணிகளில் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதையும் முக்கிய பணிகளில் இருந்து செய்ய வேண்டிய துணைப் பணிகள் என்ன என்பதை அடையாளம் காண்பதையும் உள்ளடக்கியது வொர்க் பிரேக் டவுண் கட்டமைப்பில் அடிப்படையில் செயல்பாடுகளை அடையாளம் காணவும் நடவடிக்கைகளை துணை நடவடிக்கைகளாக பிரிக்கவும் மற்றும் பலவும் குறிப்பிடப்படுகிறது அதாவது முக்கிய பணிகள் துணைப் பணிகளாகவும் துணைப் பணிகள் ஒரு அணு நிலை வரை துணை துணைப் பணிகளாக பிரிக்கப்படும் மேலும் பொதுவாக ஒரு அணு நிலை செயல்பாடானது ஒரு டெவலப்பர் செய்யக்கூடிய ஒன்றாகும் இதை ஒரு வாரத்தில் முடிக்கலாம் அல்லது பின்னர் முடிக்கலாம் என்று சொல்லலாம் செயல்பாடுகளை மணிநேரங்கள் அல்லது நிமிடங்களாக பிரிக்க வொர்க் பிரேக் டவுண் கட்டமைப்பைப் பயன்படுத்துவது நல்ல யோசனையல்ல ஏனென்றால் ப்ராஜெக்ட் மேனேஜர் க்கு அட்டவணையை நிமிட வாரியாகவோ மணிநேர வாரியாகவோ அல்லது நாள் வாரியாகவோ உருவாக்க மேலதிக நேரம் ஆகும் பொதுவாக 1 அல்லது 2 வாரங்கள் அடிப்படையில் அட்டவணை செய்யப்படுகிறது டெவலப்பருக்கு 1 அல்லது 2 வாரங்களுக்கு வேலை ஒதுக்கப்படுகிறது பின்னர் டெவலப்பர் சரியான நேரத்தில் முடிக்கிறாரா அல்லது தாமதமாகிறாரா என்பதை ப்ராஜெக்ட் மேனேஜர் கண்காணிக்கிறார் மேலும் பணியின் கிரானுலாரிட்டி பல மாதங்களில் இருந்தால் அது நல்லதல்ல என்று நாம் வாதிடலாம் கடைசி மட்ட வேலை 2 மாதங்கள் இருக்கும் ஒரு வொர்க் பிறேக் டவுண் கட்டமைப்பு எங்களிடம் உள்ளது என்று சொல்லலாம் இதன் முக்கிய சிக்கல் என்னவென்றால் ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்டின் கட்டுப்பாட்டை இழக்கிறார் ப்ராஜெக்ட் தாமதமாகிறது அல்லது சில செயல்பாடுகள் தாமதமாகின்றன என்ற உண்மை ப்ராஜெக்ட் மேனேஜர் க்கு 2 மாதங்களுக்குப் பிறகுதான் தெரிந்து கொள்ள முடியும் அந்த நேரத்தில் ப்ராஜெக்டை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் தாமதமானதாகிவிடும் அதை மீண்டும் அட்டவணையில் வைக்க வேண்டும் மேலும் ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்டின் கட்டுப்பாட்டை இழந்துவிடுகிறார் அதையே மீண்டும் வொர்க் பிரேக் டவுண் கட்டமைப்பில் செய்ய கூறுகிறேன் முக்கியமான வேலைகள் அடையாளம் காணப்பட்டு அவை துணை வேலைகளாக வாரம் ஒன்று அல்லது வாரம் 2 வரும்வரையிலான கிரானுலாரிட்டி ஆக வொர்க் பிரேக் டவுண் டிரீயின் அணு நிலை அல்லது கடைசி நிலை செயல்பாடுகள் ஆகும்வரை பிரிக்கப்படுகின்றன இதை நாம் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் நடவடிக்கைகளை அடையாளம் காண ப்ராஜெக்ட் மேனேஜர் பயன்படுத்தும் இரண்டாவது அணுகுமுறை வழங்கக்கூடிய அடிப்படையிலான அணுகுமுறை அல்லது தயாரிப்பு அடிப்படையிலான அணுகுமுறையை அடிப்படையாகக் கொண்டது வழங்கக்கூடிய அடிப்படையிலான அணுகுமுறை மற்றும் தயாரிப்பு அடிப்படையிலான அணுகுமுறையில் ப்ராஜெக்ட் மேனேஜர் வாடிக்கையாளருக்கு வழங்க வேண்டியவை அல்லது தயாரிப்புகள் என்ன என்பதை அடையாளம் காண வேண்டும்ணும் மேலும் முதலில் வழங்கக்கூடியவைகளின் பட்டியலை உருவாக்கி பின்னர் அவை உருவாக்கப்பட வேண்டிய வரிசையை அடையாளம் காண வேண்டும் மேலும் ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த ஒவ்வொரு வழங்கக்கூடியவைககளையும் உருவாக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை அடையாளம் காண வேண்டும் வேலை அடிப்படையிலான மற்றும் வழங்கக்கூடிய அடிப்படையிலான அணுகுமுறையின் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் வேலை அடிப்படையிலான அணுகுமுறையில் நாம் ஒரு ப்ராஜெக்டை முடிக்க வேண்டும் என்று கூறுகிறோம் செய்ய வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் என்ன என்பதை ப்ராஜெக்ட் மேனேஜர் அடையாளம் காண வேண்டும் இவைகள் தேவை விவரக்குறிப்பு வடிவமைப்பு சோதனை திட்டம் கோட் சோதனை A மற்றும் B என்ற இரண்டு வெவ்வேறு தொகுதிகளை கோட் செய்வது ஆகும் எனவே முக்கியமான நடவடிக்கைகள் மற்றும் துணை நடவடிக்கைகளை கடைசி நிலை வரை படிநிலை பிரதிநிதித்துவம் ஆக்க ஒரு வாரம் அல்லது 2 வாரம் ஆகும் இந்த கட்டத்தில் துணை நடவடிக்கைகளை பார்ப்போம் முக்கிய நடவடிக்கைகள் மற்றும் துணை நடவடிக்கைகள் மற்றும் பலவற்றைக் பார்ப்போம் ஆனால் ப்ராஜெக்ட் மேனேஜர் பின்னர் செய்யப்படும் நடவடிக்கைகளின் காலத்தை துல்லியமாக தீர்மானிக்கவில்லை எந்தவொரு முன்னுரிமை உறவையும் இது காண்பிக்கவில்லை எடுத்துக்காட்டாக கோடிங் முடிந்த பிறகு சோதனை திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இந்த வரைபடத்தில் குறிப்பிடப்படவில்லை அல்லது சோதனை தொடங்குவதற்கு முன்பு கோடிங் முடிக்கப்பட வேண்டும் என்பதாகும் இந்த வரைபடத்தின் முக்கிய குறிக்கோள் முக்கியமான செயல்பாடுகளை அடையாளம் காண்பது பின்னர் முக்கியமான செயல்பாடுகளை ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரம் இருக்கும் வரை நடவடிக்கைகளின் கடைசி நிலை வரை சிறுமணியின் தரமான பாகங்களாகப் பிரித்து துணை நடவடிக்கைகளாக ஆக்குவது ஆகும் இது மற்றொரு உதாரணம் படிநிலை விளக்கப்படம் இது நிலை 1 ஆக குறிப்பிடப்படும் MIS திட்டம் நிலை 2 இல் செயலாக்க ஆய்வு தேவைகள் பகுப்பாய்வு வடிவமைப்பு புரோகிராமிங் சோதனை போன்றவை முக்கிய நடவடிக்கைகள் ஆகும் மற்றும் பின்னர் இந்த ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் துணை செயல்பாடுகளின் சாத்தியக்கூறு ஆய்வு ஒட்டுமொத்த தேவைகளைப் பெறுகிறது இடர் பகுப்பாய்வு செய்யவும் செலவு நன்மையை பகுப்பாய்வு செய்யவும் தேவைகள் பகுப்பாய்வு சேகரிப்பு சேகரிக்கப்பட்ட தேவைகளின் பகுப்பாய்வு SRS ஆவண வடிவில் ஆவணங்கள் மற்றும் பல செய்யப்படும் இவை நிலை 3 நடவடிக்கைகள் மற்றும் பலவற்றை உருவாக்குகின்றன இவற்றில் ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டு வாரங்களுக்கு மேல் எடுத்தால் இவை மிகச் சிறந்த நிலைக்கு டீகம்போஸ் செய்யப்படுகின்றன ப்ராஜெக்ட் மேனேஜர் கள் ஒரு கலப்பின அணுகுமுறையையும் பயன்படுத்துகின்றனர் இது மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் வழங்கப்பட வேண்டியவை ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டது ஒரு ப்ராஜெக்டிற்கு சில வழங்கல்கள் உள்ள இந்த உதாரணத்தைப் பார்ப்போம் இவை சிஸ்டம் உருவாக்கப்பட்டு நிறுவப்பட வேண்டும் என்பதற்காக குறிப்பிடப்படுகின்றன வெவ்வேறு மென்பொருள் கூறுகள் வழங்கப்பட வேண்டும் எனவே சிஸ்டம் என்பது வன்பொருள் மற்றும் மென்பொருள் இரண்டுமே ஆகும் வாடிக்கையாளர் இடத்தில் சிஸ்டம் நிறுவப்பட வேண்டும் மென்பொருள் மற்றும் வன்பொருள் இரெண்டும் அதில் இருப்பதாகக் கூறலாம் அல்லது வன்பொருளை உருவாக்க நாம் இங்கே செயல்படலாம் பின்னர் மென்பொருள் கூறுகளை உருவாக்க வேண்டும் பயனர் கையேட்டை உருவாக்க வேண்டும் மற்றும் பயிற்சி திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் சிஸ்டம் நிறுவலுக்கு தேவைகளை அடையாளம் காண வேண்டும் அவைகளாவன சிஸ்டம் ஐ பகுப்பாய்வு செய்ய வேண்டும் வடிவமைப்பை கோடிட்டுக் காட்ட வேண்டும் விரிவான வடிவமைப்பு சிஸ்டம் ஐ ஒருங்கிணைக் வேண்டும் சோதனை வழங்கல் மற்றும் பயனர் சோதனை என்பன ஆகும் மென்பொருள் பகுதிகளை உருவாக்க தேவைகளின் வடிவமைப்பு விவரமான வடிவமைப்பு குறியீடு சோதனை ஆகியவற்றைப் பெற வேண்டும் பயனாளர் கையேடு தேவைகளை பகுப்பாய்வு செய்வதால் தேவைகளை அடிப்படையாகக் கொண்டு கையேட்டை எழுத வேண்டும் கையேட்டை வடிவமைத்தல் கையேட்டின் உரை பகுதியை எழுதுதல் ஸ்கிரீன் ஷாட்களை எடுத்து அவற்றைச் இன்சாட் செய்வது பக்க அமைப்பைச் செய்வது பின்னர் கையேட்டை அச்சிடலாம் பயிற்சித் திட்டம் மீண்டும் தேவைகளை பகுப்பாய்வு செய்து பாடத்திட்டத்தை வடிவமைத்து கையேட்டை எழுதலாம் கையேடுகளை அச்சிட்டு இறுதியாக பாடத்திட்டத்தை வழங்கவும் எனவே இது கலப்பின அணுகுமுறையாகும் இது வழங்கக்கூடிய இரண்டையும் சார்ந்துள்ளது எனவே இந்த உட்புற நோட் கள் அல்லது செவ்வகங்கள் அல்லது உண்மையில் வழங்கக்கூடியவை பின்னர் செயல்பாடுகளை துணை செயல்பாடுகளாகப் பிரிக்கலாம் நாம் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கும்போது அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கும்போது நம்மிடம் வொர்க் பிறேக் டவுண் கட்டமைப்பு இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட வேண்டாம் நமக்கு வொர்க் பிறேக் டவுண் கட்டமைப்பு அதில் ஒவ்வொன்றும் செயல்பாடுகள் மற்றும் கலப்பின அணுகுமுறையை கொண்டிருக்கும் வொர்க் பிறேக் டவுண் கட்டமைப்பின் பகுதியாக செயல்பாடுகள் மற்றும் வழங்கல்கள் இருக்கும் மேலும் வொர்க் பிரேக் டவுண் கட்டமைப்பை உருவாக்கிய உடன் அவற்றை ஒரு பணி நெட்வொர்க்கில் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் அவை செயல்பாட்டு நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகின்றன இவை வொர்க் பிரேக் டவுண் கட்டமைப்பில் இருக்கும் முக்கியமான பணிகளை மட்டுமல்ல வெவ்வேறு பணிகளின் சார்பு உறவுகளையும் குறிக்கின்றன மேலும் நாம் பணி நேரத்தையும் அடையாளம் காண வேண்டும் என்பது மட்டுமல்ல இந்த நோட் களை பணி நெட்வொர்க்கில் பணியின் பெயருடன் பெயரிடுவது மட்டுமல்லாமல் நாம் பார்க்கக்கூடிய நேரங்களை இங்கு எழுதலாம் மேலும் பணியின் சார்புகளை நாம் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் இயற்கையாகவே இங்கே எந்தெந்த பணிகளை ஒன்றன்பின் ஒன்றாகச் செய்ய வேண்டும் எந்தப் பணிகளை இணையாகச் செய்ய முடியும் என்பதை நாம் அடையாளம் காணலாம் எடுத்துக்காட்டாக இங்குள்ள பணியை இந்த இரண்டு பணிகளுக்கும் இணையாக தொடரலாம் வெவ்வேறு டெவலப்பர்கள் இந்த மூன்று பணிகளையும் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளக்கூடும் இந்த பணி நெட்வொர்க்கின் ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிகஸ் க்ரிட்டிக்கல் பாத் ஆகும் நாம் காணக்கூடியது முக்கியமான பாதை இங்கே தொடக்க நோட் முதல் இறுதி நோட் வரை பல பாதைகள் உள்ளன இங்கே ஒரு பாதை இங்கே ஒரு பாதை மற்றும் பல பல பாதைகள் உள்ளன பின்னர் ஒரு பாதையின் அனைத்து பணிகளின் நேரங்களை நாம் தொகுக்கும்போது மிக நீண்ட காலத்தைக் கொண்ட பாதை நமக்கு கிடைக்கும் இது அந்த பணிகளுக்கான ப்ராஜெக்டை முடிக்க தேவையான மொத்த நேரத்தைப் பெறுகிறோம் மேலும் சார்பு அம்புக்குறி ஒன்றைக் காண்பிக்கும் ஒரு வரிசை இருப்பதால் ஒன்றன்பின் ஒன்றாகச் செய்ய வேண்டும் எனவே இந்த பாதையின் மொத்த நேரம் இந்த கால அளவுகளின் கூடுதலாகும் மேலும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை மிக நீண்ட காலத்தைக் கொண்ட பாதை ஒரு க்ரிட்டிக்கல் பாதை என அழைக்கப்படுகிறது ஒரு பாதை என்பது தொடக்க நோடிலிருந்து இறுதி நோடிற்கு உள்ள ஏதாவது ஒரு பாதை ஆகும் க்ரிட்டிக்கல் பாதையின் கால அளவு மிக நீளமானது மேலும் ப்ராஜெக்டை முடிக்கக்கூடிய குறைந்தபட்ச நேரம் ஆகும் ஒரு பாதையில் இது 20 மற்றொரு பாதையில் இது 25 மற்றொரு பாதையில் இது 23 என்று இருக்கிறது பின்னர் 25 ஒரு க்ரிட்டிக்கல் பாதை என்றும் 25 என்பது ப்ராஜெக்டிற்கான குறைந்தபட்ச காலமாகும் இங்குள்ள சில பணிகள் தாமதமாகிவிட்டால் ப்ராஜெக்ட் முடிவடையும் நேரம் 25 ஐ தாண்டக்கூடும் ஆனால் அது 25 ஐ விட முன்பதாக முடிவடையாது இது ஒரு பணி நெட்வொர்க்கின் எடுத்துக்காட்டு பணிகளின் பெயரையும் கால அளவையும் இங்கே எழுதலாம் பல்வேறு பாதைகளைப் பார்த்து அவைகளின் மொத்த கால அளவைச் கூட்டுவதின் மூலமும் அதிகபட்ச கால அளவைக் கொண்ட ஒன்றைக் கண்டுபிடிப்பதன் மூலமும் க்ரிட்டிக்கல் பாதையை கணக்கிட முடியும் ஆனால் இந்த அணுகுமுறையின் முக்கிய சிக்கல் என்னவென்றால் நாம் தவறவிட்ட பல பாதைகள் இருக்கலாம் தவறு செய்யலாம் மற்றும் பல எனவே க்ரிட்டிக்கல் பாதையை கணக்கிடுவதற்கு முறையான நுட்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன ஏனெனில் இது ஒரு ப்ராஜெக்டின் மிக முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஆகும் க்ரிட்டிக்கல் பாதை முக்கியமானது ஏனெனில் இது ப்ராஜெக்டுக்கான குறைந்தபட்ச கால அவகாசம் மேலும் க்ரிட்டிக்கல் பாதையில் இருக்கும் பணிகள் மிக முக்கியமான பணிகளாக இருந்தால் அவை தாமதமாகிவிட்டால் ப்ராஜெக்ட் தாமதமாகிவிடும் என்றும் ப்ராஜெக்ட் மேனேஜர் க்கு தெரியும் அதேசமயம் க்ரிட்டிக்கல் பாதையில் இல்லாத பணிகள் தாமதமாகலாம் அப்பொழுது ப்ராஜெக்ட் முடிக்கப்படும் நேரம் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் மற்றொரு கேள்வி என்னவென்றால் ஒரு பணி நெட்வொர்க்கில் இரண்டு முக்கியமான பாதைகள் இருக்க முடியுமா இதன் பதில் ஆம் ஒவ்வொன்றும் 25 அல்லது ஏதேனும் ஒரு கால அளவைக் கொண்டிருக்கலாம் அல்லது மூன்று பாதைகள் 25 அல்லது மூன்று பாதைகள் 30 ஐ கொண்டிருக்கலாம் இங்கு மூன்று முக்கியமான பாதைகள் உள்ளன எனவே பல க்ரிட்டிக்கல் பாதைகள் இருப்பதும் ப்ராஜெக்ட் மேனேஜர்களின் கண்ணோட்டத்தில் க்ரிட்டிக்கல் பாதையை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம் ஏனெனில் அவர் இந்த பாதைகளை கண்காணிக்க வேண்டும் இந்த பாதையில் உள்ள பணிகளை மிகவும் கவனமாக கண்காணிக்க வேண்டும் அதற்காக கடந்த நூற்றாண்டில் முறையான நுட்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த எடுத்துக்காட்டில் நாம் பல்வேறு பாதைகளை கணக்கிடலாம் சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள பாதை A B C E K L M N ஆகும் இது க்ரிட்டிக்கல் பாதையாகும் இதன் கால அளவை நாம் 3 பிளஸ் 3 பிளஸ் 7 பிளஸ் 8 என கணக்கிடலாம் இங்கே இருக்கும் மற்ற பாதைகளுடன் ஒப்பிடும்போது இது மிக நீளமாக இருக்கும் இந்த நூற்றாண்டில் பல நுட்பங்கள் உருவாகியுள்ளன என்று நான் சொல்லி இருக்கிறேன் அதில் இரண்டு முக்கியமான நுட்பங்கள் PERT விளக்கப்படம் மற்றும் CPM ஆகும் இவை இரண்டும் பணி நெட்வொர்க் அடிப்படையிலான நுட்பங்கள் சில சமயங்களில் அவற்றின் சொந்த பயன்பாடுகளில் இவை இரண்டும் தனித்துவமான நுட்பங்கள் ஆக இருந்தன என்பதைக் காணலாம் ஆனால் இப்போது இது PERT CPM எனப்படும் ஒற்றை நுட்பத்தில் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது மேலும் இவை பல தானியங்கி கருவிகளில் கிடைக்கின்றன இந்த முன்னேற்றங்கள் மற்றும் ப்ராஜெக்டின் பல்வேறு பண்புகளை கணக்கிடுவதற்கு இவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப் பார்க்கலாம் இவற்றை அடுத்த விரிவுரையில் விவாதிப்போம்